நாம் கடைசி வகுப்பில் ப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக் அல்லது PCB குறித்து விவாதித்தோம் ஒரு ப்ராசஸ் இயங்கும்போது நினைவகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்னாப்ஷாட்களைப் பெற்றுள்ளோம் அந்த ஸ்னாப்ஷாட் தகவல்கள் மிகவும் முக்கியம் ஏனெனில் இந்த ப்ராஸசை சிறிது நேரம் நிறுத்திவைக்க வேண்டும் அதை மறுதொடக்கம் செய்ய விரும்பினால் பின்னர் அதே சூழலைக் கொடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ப்ரோக்ராம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் இந்த ப்ரோகிராமில் பல வரிகள் கிடைத்துள்ளன என்றும் கூறுங்கள் இந்த செயல்பாட்டின் வரிசையில் இருக்கிறோம் அவை கணினியிலிருந்து சில தேவைகள் வந்துள்ளன இந்த ப்ராசஸ் இடைநிறுத்தப்பட வேண்டும் மற்றும் தொடங்கிய சில அதிக முன்னுரிமை ப்ராசஸ் வந்துவிட்டது அதனால் தொடங்க வேண்டும் பின்னர் அதிக முன்னுரிமை ப்ராசஸ் முடிந்தபின் இந்த குறிப்பிட்ட ப்ராஸசை நிறைவேற்றுவதன் மூலம் திரும்பி வர முடியும் அது இந்த கட்டத்தில் இருந்து தான் தொடங்க வேண்டும் இப்போது இந்த கட்டத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதிலிருந்து மறுதொடக்கம் செய்ய முடியும் ஒன்று செயல்முறைக்கான ப்ரோக்ராம் கவுண்டர் வேல்யூ மற்றும் ஒரு ப்ராசஸ் இயங்கும்போது அதற்கு பல வேரியபில்கள் இருக்கலாம் மேலும் இந்த வேரியபில்கள் சில குளோபல் டேட்டா செக்மென்ட் இல் இடம் ஒதுக்கப்படுகின்றன மேலும் அவை லோக்கல் டேட்டா ஸ்டாக்கில் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சில CPU பதிவேட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளன CPU ஐப் பொருத்தவரை இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் மற்றும் CPU பதிவேடுகள் முக்கியமானவை இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் நினைவகத்தில் வெவ்வேறு பாகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த ப்ரோக்ராமிற்கான குறியீடு செக்மென்ட் இதுவாக இருக்கலாம் இது ப்ரோக்ராமிற்கான டேட்டா செக்மென்ட் மற்றும் இது ப்ரோக்ராமிற்கான ஸ்டாக் செக்மென்ட் இந்த குறியீடு டேட்டாவைப் பெற்ற நினைவகத்தின் பகுதிகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ப்ரோக்ராமிற்கான குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் செக்மென்ட் வரம்புகள் என்ன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ப்ராசஸ் மீண்டும் வரும்போது இந்த வரம்புகளை மீண்டும் அமைக்கலாம் மேலும் இந்த வரம்புகளின் மதிப்புகள் மற்றும் ப்ரோக்ராம் கவுண்டர் மற்றும் CPU பதிவுகளை அறிந்து கொள்ள வேண்டிய பொருத்தமான CPU ஐ ஏற்றலாம் எனவே அந்த மதிப்புகள் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும் இப்போது இந்த விஷயங்களை எவ்வாறு நினைவில் கொள்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்தப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக் அல்லது PCB உதவுகிறது பின்னர் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் CPU பதிவேடுகள் மற்றும் நினைவக வரம்புகள் உள்ளன இதேபோல் ப்ராசஸ் சில கோப்புகளைத் திறந்திருந்தால் திறந்த கோப்புகளின் பட்டியலும் நினைவில் இருக்கும் வேறு பல தகவல்கள் தேவைப்படும் மற்றும் எந்த தகவலை PCBயில் வைக்க வேண்டும் இது சிலவற்றைப் போன்ற ஒரு பிட் டிசைனர் குறிப்பிட்ட சில தகவல்களை PCBயில் வைத்திருக்க வேண்டும் என்று வடிவமைப்பாளர் கருதுகிறார் மற்றவர்கள் தேவையில்லை என நினைக்கலாம் ஆனால் பொது எண்ணிக்கையில் இவை மிக முக்கியமான விஷயம் ஒன்று ப்ராசஸ் ஸ்டேட் பின்னர் ப்ராசஸ் எண் எனவே இது பொதுவாக PID அல்லது ப்ராசஸ் அடையாள எண் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு செயல்முறைக்கும் இது மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான எண்ணாகும் இந்த PID தனித்துவமானது மற்றும் இந்த ப்ராசஸ் முதல் முறையாக உருவாக்கப்படும் போதெல்லாம் இது புதியதாக இருக்கும் ஒரு PID செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் இந்த ப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக் இந்த தகவலைக் கொண்டிருக்கும் CPU திட்டமிடல் தொடர்பான மேலும் சில தகவல்களையும் இது வைத்திருக்கிறது இது போன்ற ஒரு பயனர் 1 என்பதிலிருந்து ஒரு செயல்முறை வந்தால் 2ஆம் பயனரிடமிருந்து வரும் ஒரு செயல்முறையை விட அதிக முன்னுரிமை இருக்கும் என்ற கொள்கை இருக்கலாம் தகவல்களை செடியூலிங் செய்யும்போது முன்னுரிமை தகவல்கள் கிடைக்கும் இது போன்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்க முடியும் ஒரு கணினி நிறைய CPU களின் இடம் மற்றும் CPU நேரத்தைப் பயன்படுத்துகிறது என்றால் குறைந்த CPU நேரத்தைப் பயன்படுத்தும் ஒரு செயல்முறையுடன் ஒப்பிடும்போது அதன் முன்னுரிமை குறைவாக இருக்க வேண்டும் இது அடிப்படையில் ஒரு கம்பியூடேஷன் ஓரியண்டட் ப்ரோக்ராமை விட இன்டராக்ட்டிவ் ப்ரோக்ராமிற்கு முன்னுரிமை அளிக்கிறது இன்டராக்ட்டிவ் ப்ரோக்ராம் என்றால் அது பயனரிடமிருந்தோ அல்லது கோப்பு முதலியவற்றிலிருந்தோ நிறைய டேட்டாகளை எடுக்கும் எனவே அந்த வழியில் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் கணினி வேலையைச் செய்யவில்லை என்று பயனர் உணருவார் இந்த இன்டராக்ட்டிவ் வேலைகள் கம்பியூடேஷன் வேலைகளை விட அதிக முன்னுரிமை உண்டு எனவே ஒரு பணி இன்டராக்ட்டிவ் அல்லது கம்பியூடேஷன் ஓரியண்டட் என்பதை எப்படி அறிவீர்கள் இது அடிப்படையில் ஒரு ப்ராசஸ் CPUஐ எவ்வளவு நேரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதைக் கண்காணிப்பதன் மூலம் செய்யப்படுகிறது செயல்முறைக்கு 2 விநாடிகள் CPU வழங்கப்பட்டால் செயலிகள் ஒரு IO தொகுதிக்குச் செல்லாமல் முழு இரண்டு விநாடிகளையும் பயன்படுத்தியதைக் காணலாம் இந்த செயல்முறை கம்பியூட் பௌண்ட் ஜாப் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது இந்த 2 விநாடிகளுக்கு வெளியே இருக்கும் அது ஒரு விநாடிக்கு செயல்படுத்தப்பட்டு பின்னர் ஒரு IO தொகுதிக்கு செய்துள்ளது இது ஓரியண்டட் ஜாப் ஆகும் இந்த வழியில் இந்த தகவலை சேமிக்க வேண்டும் இப்போது செயல்முறைக்கு இந்த தகவலை எங்கே சேமிப்பது CPU செடியூலிங் தகவலை PCB இல் வைத்திருக்கலாம் பின்னர் மெமரி மேனேஜ்மென்ட் தகவல் இந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கு அமைந்துள்ள நினைவக இடங்கள் யாவை எனவே நினைவக இடத்தைப் எவ்வாறு பாதுகாப்பது இது அணுகல் விலை அல்ல மற்ற செயல்முறைகள் பல முறை அந்த நினைவக பயன்பாட்டுடன் தொடர்புடைய சில சார்ஜிங் வேண்டும் செயலாக்கத்தில் அதிக நினைவகத்தைப் பயன்படுத்தினால் பயனர் தகவலுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் அந்த வழியில் செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்ட நினைவகம் போன்ற சில மெமரி மேனேஜ்மென்ட் தொடர்பான தகவல்களை வைத்திருக்க முடியும் பின்னர் கணக்கியல் தகவல்களையும் வைத்திருக்க முடியும் கணக்கியல் தகவல்கள் போன்ற CPU எவ்வளவு நேரம் பயன்படுத்தப்படுகிறது தொடக்க நேரத்திலிருந்து உண்மையான கிளாக் டைம் என்ன பின்னர் நேர வரம்புகள் அது போன்ற சில செயல்முறைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே தொடங்க முடியும் உதாரணமாக ஏதேனும் பேட்ஜ் வேலை இருந்தால் அவை இரவில் மட்டுமே செய்யப்படும் எனவே பகல் நேரத்தில் இன்டராக்ட்டிவ் வேலையை மட்டுமே இயக்குகிறோம் இந்த வகை நேர வரம்பு நேரம் தொடர்பான தகவல்கள் PCBயில் வைக்கப்பட வேண்டும் இந்த கணக்கியல் தகவல் வைக்கப்படுகிறது பின்னர் IO நிலை தகவல் செயலாக்க ஒதுக்கப்பட்ட IO சாதனங்கள் பின்னர் திறந்த கோப்புகளின் பட்டியல் முதலியன நினைவில் வைக்கப்பட வேண்டும் ஒரு கோப்பைத் திறந்த ஒரு செயல்முறை உங்களுக்கு கிடைத்திருந்தால் வேறு சில செயல்முறைகளும் அந்த கோப்பை மாற்ற விரும்பினால் அதை அனுமதிக்கக்கூடாது இந்த செயல்முறை இப்போது இயங்கவில்லை என்றாலும் இந்த செயல்முறையால் தற்போது திறக்கப்பட்டுள்ள கோப்புகள் மற்ற செயல்முறைகளுக்கு அணுகுவதற்கு வழங்கப்படக்கூடாது எனவே தற்போதைய செயல்முறைக்கான திறந்த கோப்புகளின் பட்டியலின் குறிப்பு இருக்க வேண்டும் இந்த ப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக் இதுவாகும் இது செயல்பாட்டின் பெரும்பகுதியைக் கொண்டுள்ளது செயல்முறையை சீராக இயக்குவதற்கு தேவையான பெரும்பாலான தகவல்கள் ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற விரும்பினால் இந்த PCB பெரிய அளவில் உதவப் போகிறது

எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் PCBயை ஏதேனும் ஒரு வடிவத்தில் பராமரிக்கின்றன அடுத்தது த்ரெட் பற்றி விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் த்ரெட் பற்றிய சில கருத்துகளுக்கு புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் செயல்முறையை செயல்படுத்த ஒரு த்ரெட் கிடைத்துள்ளது எடுத்துக்காட்டாக அந்த திட்டத்தின் ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட் நிரல் செயல்படுத்தல் கோடுகள் ஒரு முனையிலிருந்து தொடங்கி மறுமுனைக்குச் செல்கிறது செயல்படுத்த ஒரு த்ரெட் மட்டுமே உள்ளது எனவே இந்த வகை நிரல்களுக்கு கோரிக்கை வேறுபட்டஇருக்க முடியாது ஆனால் ஒரு வெப் சர்வர் கிடைத்திருக்கும் சூழ்நிலையையும் வெவ்வேறு பயனர்கள் இந்த வெப் சர்வர் பக்கங்களுக்கு கோரிக்கையை அனுப்புகிறார்கள் இப்போது வெப் சர்வர் முதல் கோரிக்கையை எடுக்கும் பின்னர் அதை செயலாக்குகிறது பின்னர் இரண்டாவது கோரிக்கைக்கு செல்கிறது இந்த வெப் சர்வர் ஸ்டேட்டில் குறிப்பிட்ட கோரிக்கையை கவனிக்கும் ஒரு த்ரெட்ஐ உருவாக்குகிறது இதேபோல் இது கவனித்துக்கொள்ளும் மற்றொரு த்ரெட்களை உருவாக்குகிறது இது ஒரு நன்மையைப் பெற்றுள்ளது ஏனெனில் இந்த த்ரெட் ஏதேனும் சிக்கல் காரணமாக இருந்தாலும் அல்லது மற்றொன்று த்ரெட் நிறுத்தப்பட்டாலும் இந்த த்ரெட் அடிப்படையிலான வடிவமைப்பு கிடைத்துள்ளது எனவே ஒரே நிரலுக்குள் பல செயல்படுத்தல் காட்சிகளைக் கொண்டிருக்கலாம் இந்த செயல்முறை இப்போது செயல்பாட்டில் கிடைத்துள்ளது மல்டி ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்பார்க் செயல்முறை கிடைத்திருந்தால் ஒவ்வொரு த்ரெட்டும் இந்த வெப் ப்ரௌசிங் ஒரே வழக்கத்தை செயல்படுத்துகிறது ஆனால் த்ரெட் இந்த இடத்தில் இயங்கக்கூடும் இரண்டாவது த்ரெட் இங்கே எங்காவது இருக்கலாம் மூன்றாவது த்ரெட் இங்கே எங்காவது இருக்கலாம் எனவே அவை வெவ்வேறு ப்ரோக்ராம் கவுண்டர்களில் உள்ளன இந்த பல இடங்கள் ஒரே நேரத்தில் மற்றும் பல கட்டுப்பாட்டு த்ரெட்களை இயக்க முடியும் எனவே அவை த்ரெட்கள் என்று அழைக்கப்படுகின்றன PCB இல் த்ரெட் விவரங்கள் மற்றும் பல ப்ரோக்ராம் கவுண்டர்களுக்கு சேமிப்பு தேவை இந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கான கணினியில் தற்போது இருக்கும் த்ரெட்களின் குறிப்பை வைத்திருக்கும் PCB கட்டமைப்பை அதிகரிக்க வேண்டும் அதனுடன் தொடர்புடைய ப்ரோக்ராம் கவுண்டர்கள் என்ன மற்றும் அதனுடன் தொடர்புடைய CPU பதிவு மதிப்பு என்ன என்பது நினைவில் இருக்க வேண்டும் பின்னர் எங்கள் பாடநெறியின் பிற்பகுதியில் இந்த த்ரெட் விவாதத்திற்கு விரிவாக வருவோம் ஆனால் PCB ஒவ்வொரு த்ரெட் பொருத்தவரை செயல்பாட்டின் PCBயில் சில தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமைப் பார்த்தால் இந்த செயல்முறை பிரதிநிதித்துவம் பணி மற்றும் இந்த கட்டமைப்பு பணி எனப்படும் ஒரு கட்டமைப்பின் மூலம் அதில் பல கூறுகள் கிடைத்துள்ளன ஒன்று PID பணி PID என்பது ஒரு தனித்துவமான எண் எனவே இது 0 உடன் தொடங்கி அதிகபட்ச மதிப்பாக அதிகரிக்கும் மேலும் அது மீண்டும் சில 0 க்கு வருகிறது பின்னர் ஒரு நீண்ட வேரியபில் நிலையைப் பெற்றுள்ளோம் இது செயல்பாட்டின் நிலை தகவல்களைத் திட்டமிடுவதற்கான டைம் ஸ்லைஸ் கிடைத்துள்ளது செயல்முறை எவ்வளவு நேர துண்டு என்பது CPU வழங்கப்படுகிறது பின்னர் எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் ஸ்லைஸ் மதிப்பு வேறுபடலாம் சில செயல்முறை குறைந்த டைம் ஸ்லைஸைக் கொடுக்க விரும்பலாம் அவற்றில் சில அதிக டைம் ஸ்லைஸ்களை கொடுக்க விரும்புகிறோம் இந்த செயல்முறையின் பேரெண்டை பெற்றுள்ளோம் குறிப்பாக லினக்ஸ் மற்றும் யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இந்த வரிசைமுறை பற்றிய கருத்தை பெற்றுள்ளோம் மேலும் செயல்முறைகளுக்கு இடையில் ஒரு பேரெண்ட் சைல்ட் உறவு உள்ளது init என அழைக்கப்படும் முதல் செயல்முறையைப் பெற்றுள்ளோம் இது உருவாக்கப்பட்ட முதல் செயல்முறை மற்றும் இது செயல்முறை பிட் 0 மற்றும் அனைத்து செயல்முறைகளும் இந்த init செயல்முறையிலிருந்து உருவாக்கப்படுகின்றன எந்த நேரத்திலும் ஒரு புதிய செயல்முறையை உருவாக்க முடியும் பின்னர் அந்த புதிய செயல்முறை மீண்டும் பல புதிய செயல்முறைகளுக்கு வழிவகுக்கும் இந்த பேரெண்ட் சைல்ட் உறவுகளை பெற்றுள்ளீர்கள் ஒரு செயல்முறை பேரெண்ட் ஆக இருந்தால் மற்ற செயல்முறைகள் சைல்ட் ஆக இருக்கும் எனவே செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவைப் பெற்றுள்ளோம் இப்போது இந்த பேரெண்ட் சில சமயங்களில் இறந்துவிட்டால் இந்த பேரெண்ட் இறந்ததற்கு சில தவறான சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் பேரெண்ட் இல்லாத இந்த சைல்ட்க்கு இந்த லினக்ஸ் அல்லது யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இப்போது init செயல்முறையின் சைல்டாக மாறும் எனவே அந்த வகையில் ஒரு பேரெண்ட் சைல்ட் உறவு கிடைத்துள்ளது இது ஒவ்வொரு செயலுக்கும் பேரெண்ட் மற்றும் சைல்ட்கள் பட்டியலை நினைவில் வைத்திருக்கிறோம் இது தற்போது இயங்கும் செயல்முறையாகும் ஒரு பணி சங்கிலி கிடைத்துள்ளது எனவே அனைத்தும் சைல்ட்கள் அது போன்ற ஒரு சங்கிலியில் வைக்கப்பட்டுள்ளன பின்னர் வைத்திருக்கும் இந்த சைல்ட்களை பெற்றுள்ளோம் அவர்கள் ஒரு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பின்னர் திறந்த கோப்புகளின் பட்டியல் மற்றும் இந்த செயல்முறைக்கு முகவரி இடம் கிடைத்துள்ளது எனவே இந்த வழியில் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் தகவல்களைப் பெற்றுள்ளோம் மற்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டமையும் இதே போன்ற கட்டமைப்பைக் கொண்டிருக்கும் சொல்லும் சாளரங்கள் அல்லது வேறு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களையும் பார்த்தால் இதுபோன்ற செயல்முறை அமைப்பு பராமரிக்கப்படுவதை காண்போம் PCB அமைப்பு பராமரிக்கப்படுகிறது எந்த நேரத்திலும் பல செயல்முறைகளை பெற்றுள்ளோம் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செயலை எந்த செயல்முறை செயல்படுத்தும் என்பதை தீர்மானிக்க இப்போது இதை எப்படி செய்வது இந்த செயல்முறை செடியூலிங் செய்வதன் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் என்ன ஒன்று நிச்சயமாக CPU பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் CPU ஐ 100 சதவிகித நேரத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறது ஆனால் இந்த 100 சதவிகித நேரம் பெரும்பாலும் சாத்தியமில்லை ஏனெனில் ஒரு செயல்முறைக்கு CPU வழங்கப்பட்டது இது சிறிது நேரம் செயல்படுத்தப்பட்டது பின்னர் அது சில IO செயல்பாட்டைக் கேட்கிறது இது IO செயல்பாட்டைக் கேட்கும்போது ஒரு பொதுக் கொள்கையாக இந்த செயல்முறையை ஒரு தொகுதி நிலைக்கு வைக்கிறோம் மேலும் செயல்படுத்த மற்றொரு செயல்முறையை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த செயல்முறையை CPU இலிருந்து வெளியேற்றி அடுத்த செயல்முறையை CPU க்குள் எடுத்துக்கொள்ள சிறிது நேரம் ஆகும் அந்த நேரத்தில் CPU சரியாக பயன்படுத்தப்படவில்லை இந்த மாறுதல் மிக வேகமாக செய்யப்படலாம் என்று கூறுகிறோம் இந்த நேரம் குறைவாக இருக்கும் எனவே CPU நேரத்தை அதிகரிக்க முடியும் ஒரு திட்டமிடலைச் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் இந்த எண்ணிக்கை மாறுவது குறைவாக இருக்கும் மாறுவதை விரைவாகச் செய்யலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட மாறுதலுக்குத் தேவையான நேரம் அதிகம் இல்லை CPU நேரத்தை அதிகரிக்க முடியும் விரைவாக மாறுவதன் மூலம் நேர பகிர்வு CPU இல் இருக்கும் இரண்டு நிபந்தனைகளின் கீழ் சில CPU ஐ வழங்குவதற்கான செயல்முறை கைவிடுகிறது ஒன்று IO கோரிக்கை ஏற்கனவே சில IO செயல்பாடு செய்யப்பட வேண்டும் மேலும் N அலகுகள் கழிந்த பிறகு ஒரு டைமர் இருக்கலாம் பின்னர் செயலாக்கத்திற்கு சிறிது நேரம் வழங்கப்பட்ட பின்னர் அந்த நேர ஸ்லைஸ் காலாவதியான பிறகு செயல்முறை CPU இலிருந்து திரும்ப எடுக்கப்படுகிறது இதனால் செயல்முறை CPU ஐ விட்டுவிடலாம் செயல்முறை CPU ஐ அளித்தவுடன் அது தயாராக வரிசையில் சேர்க்கப்படுகிறது அது சில IO நிகழ்வுக்காக காத்திருந்தால் அது IO நிகழ்வு வரிசையில் சேரும் ஆனால் எந்த வகையிலும் செயல்முறை மீண்டும் வரிசையில் வைக்கப்படும் மேலும் இந்த செயல்முறை திட்டமிடல் அடுத்த செயலாக்கத்திற்கான தயாராக வரிசையில் கிடைக்கக்கூடிய செயல்முறைகளில் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது தயாராக இருக்கும் நிலை மற்றும் இது இயங்கும் ஸ்டேடாக இருந்தால் CPU திட்டமிடலுடன் இந்த தயார் நிலையில் ஒரு வரிசை உள்ளது என்று கூறலாம் எந்தவொரு செயல்முறையும் தயாராக வரிசையில் இணைகிறது எனவே அவை உண்மையில் இந்த வரிசையில் சேர்கின்றன இப்போது இந்த அட்டவணைகள் வரிசையில் உள்ள இந்த வேலைகள் மற்றும் பிற மறுசீரமைப்பு தொடர்பான அளவுருக்கள் ஆகியவற்றின் முன்னுரிமையைப் பொறுத்து இது ஒரு குறிப்பிட்ட வேலையை இதிலிருந்து எடுக்கும் மேலும் அது இயங்கும் நிலைக்கு வரும் எனவே ரெடி ஸ்டேட் செயல்முறை சரியானதாக இருக்க வேண்டும் செயல்முறை தயாராக வரிசையில் இருந்து எடுக்கப்பட்டு அது இயங்கும் நிலைக்கு வைக்கப்படுகிறது இந்த வழியில் வெவ்வேறு வகையான திட்டமிடல் வரிசைகள் இருக்கலாம் இந்த வரிசைகள் திட்டமிடல் வரிசைகளை பராமரிக்கிறது கணினியில் உள்ள அனைத்து செயல்முறைகளையும் ஜாப் கியூ அமைத்துள்ளோம் செயல்முறைகள் எதுவாக இருந்தாலும் கணினியில் ஜாப் கியூ இல் உள்ளது பின்னர் ஒரு ரெடி கியூ உள்ளது இது முக்கிய நினைவகத்தில் வசிக்கும் அனைத்து செயல்முறைகளின் தொகுப்பாகும் மற்றும் செயல்படுத்த தயாராக உள்ளது செயல்பாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் CPU ஐப் பெறுவார்கள் பின்னர் அவர்கள் செயல்பாட்டை விட்டு வெளியேறுவார்கள் எனவே அவை ரெடி கியூ இல் வைக்கப்படுகின்றன பின்னர் டிவைஸ் கியூ கிடைத்துள்ளன அவை ஒரு IO சாதனத்திற்காக காத்திருக்கும் செயல்முறைகளின் தொகுப்பாகும் எடுத்துக்காட்டாக டிஸ்க்கிற்கு கோரிக்கை இருக்கலாம் மற்றும் டிஸ்க்கிற்கு கோரும் பல செயல்முறைகள் இருக்கலாம் இப்போது டிஸ்க் ஒரு செமிகண்டக்டர் என்பதால்இது எலெக்ட்ரோமெக்கானிக்கல் டிவைஸ் எனவே இது செமிகண்டக்டர் டிவைஸ்ப் போல வேகமாக இல்லை இதன் விளைவாக அந்த கோரிக்கைகளுக்கு சேவை செய்ய சிறிது நேரம் ஆகும் டிஸ்க் ஹெட்க்கு ஒரு செக்டாரிலிருந்து மற்றொரு செக்டார்க்கு ஒரு ட்ராக்கில் இருந்து மற்றொரு ட்ராக்கிற்கு செல்ல சிறிது நேரம் தேவை எனவே இந்த IO செயல்பாட்டிற்கு கோரிய பிற செயல்முறைகள் காத்திருக்க வேண்டும் இவற்றைப் பொறுத்து இந்த காத்திருப்பு நேரம் மாறக்கூடும் குறிப்பிட்ட சாதனத்தின் சுமை அந்த குறிப்பிட்ட சாதனத்தை அணுக எத்தனை செயலிகள் காத்திருக்கின்றன இந்த டிவைஸ் கியூ பல்வேறு செயல்முறைகளை இடம்பெயர்வதை செயலாக்குகிறது ஆரம்பத்தில் செயல்முறை உருவாக்கப்படும் போது அது அங்கிருந்து ஜாப் கியூ இல் வைக்கப்படுகிறது இந்த செயல்முறை CPU ஐ பிரதான நினைவகத்தில் நகலெடுக்கும் போது அது ரெடி கியூ இல் வருகிறது பின்னர் ரெடி கியூ இல் இருந்து திட்டமிடுதலைப் பொறுத்து அது ரன்னிங் ஸ்டேட்டிற்கு செல்லலாம் அல்லது சிறிது நேரம் ஓடிய பிறகு அது ரெடி கியூ இல் சேரலாம் அல்லது சில IO செயல்பாட்டைக் கோரலாம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய டிவைஸ் கியூஇல் சேரலாம் டிவைஸ் கியூஇல் இருந்து IO ரெடி கியூ சேரும் எனவே அதனால்தான் ஒரு செயல்முறை கணினியின் வெவ்வேறு வரிசைகளுக்கு இடையில் இடம்பெயரக்கூடும் எனவே இது ரெடி கியூ மற்றும் பல்வேறு IO டிவைஸ் கியூ ஆகும் ரெடி கியூ இல் இந்த PCB7 மற்றும் PCB2 கிடைத்துள்ளன ஆகவே இந்த இரண்டு செயல்முறைகளும் இப்போது தயாராக உள்ளன PCB7 கியூ இல் முதல் செயல்முறை மற்றும் PCB2 கியூ இல் இரண்டாவது செயல்முறையாக உள்ளன இப்போது மேக்னெட்டிக் டேப் சாதனத்திற்கு டேப் யூனிட் 0 டேப் யூனிட் 1 ஆகியவற்றிற்காக காத்திருக்கும் அத்தகைய செயல்முறைகள் எதுவும் இல்லை டிஸ்க் யூனிட் 0 ஆக செயல்முறை 3 செயல்முறை 14 மற்றும் செயல்முறை 6 போன்ற இந்த டிஸ்க்கிற்காக காத்திருக்கும் பல செயல்முறைகள் கிடைத்திருக்கலாம் மற்றும் அணுகலுக்காக செயல்முறை 5 ஆக இருக்கலாம் கணினியின் ஸ்னாப்ஷாட்டை எடுத்தால் அவை வேறுபட்ட வரிசைகளை செய்கின்றன அவை வரிசையில் காத்திருக்கும் வெவ்வேறு செயல்முறைகளைக் கொண்டிருக்கலாம் ப்ராசஸ் செடியூலிங்ஐ குறிக்கும் ஒரு பொதுவான வரிசை வரைபடம் இது போன்றது ஆரம்பத்தில் வரிசையில் உள்ள செயல்முறைகள் முதன்மை நினைவகத்தில் நகலெடுக்கப்படும்போது ரெடி கியூ இல் உள்ளன ரெடி கியூ இல் இருந்து இறுதியில் செடியூலிங் இருக்கும் இந்த செயல்முறை திட்டமிடப்பட்டுள்ளது என்று பொருள் எனவே இது CPU ஐப் பெறுகிறது இது CPU ஐப் பெறும்போது அது சிறிது நேரம் இயங்குவதோடு செயல்முறை முடிந்ததும் அது CPU இலிருந்து வெளியேறும் அல்லது வெவ்வேறு IO செயல்பாட்டைக் கோருவது போல வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த செயல்முறை வந்துள்ளது எனவே அந்த விஷயத்தில் அது IO வரிசையில் இணைகிறது இது ஒரு வாய்ப்பு டைம் ஸ்லைஸ் காலாவதியானது டைம் ஸ்லைஸ் காலாவதியாகிறது பின்னர் இந்த செயல்முறை CPU இலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு ரெடி கியூ இல் வைக்கப்படுகிறது ஒரு செயல்முறை அதை இயக்கும் போது அது மற்றொரு செயல்முறையை உருவாக்குகிறது பின்னர் அது சைல்ட் செயல்முறையை செயல்படுத்த காத்திருக்கிறது இது எந்தவொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலும் உள்ள இந்த கமன்ட் லைன் இன்டெர்பிரட்டர் கிடைத்த ஒரு பொதுவான சூழ்நிலையில் செயல்படுத்த ஒரு கமன்ட் வழங்கினால் ப்ரோக்ராமை செயல்படுத்தலாம் சைல்ட் ப்ராசஸ் முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த சைல்ட் ப்ராசஸ் செயல்படுத்துகிறது மற்றும் சைல்ட் ப்ராசஸ் முடிந்ததும் இந்த செயல்முறை ரெடி கியூ இல் இணைகிறது இந்த இன்டெர்ப்ட்டை கொண்டிருக்கலாம் ஏதேனும் இன்டெர்ப்ட் ஏற்படும் வரை காத்திருக்கலாம் அந்த இன்டெர்ப்ட் ஏற்படும் போது அது மீண்டும் ரெடி கியூ இல் செல்கிறது வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளைக் கொண்டிருக்கலாம் அதில் சில செயல்முறைகள் சில வரிசையில் செயல்படுத்தப்படலாம் அதன்படி அவை வெவ்வேறு வரிசைகள் மற்றும் கணினியில் வெவ்வேறு திட்டமிடல் நிலைகள் வழியாக செல்கின்றன இந்த CPU ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொரு செயல்முறைக்கு எவ்வாறு மாறும் என்பதற்கான பொதுவான எடுத்துக்காட்டு இது இது சூழல் மாறுதல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு செயல்முறையாகும் P0 ஐ செயல்படுத்தும் செயல்முறை P0 ஐ செயல்படுத்துகிறது இது கணினியின் குறிப்பிட்ட ஸ்னாப்ஷாட் மூலம் பின்னர் சில இன்டெர்ப்ட் அல்லது கணினி அழைப்பு ஏற்பட்டது இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உள்ள கர்னல் பயன்முறைக்குச் செல்கிறது இருப்பினும் இது இந்த செயல்முறையின் நிலையை PCB0 இல் சேமிக்கும் பின்னர் P1 ஐ செயலாக்குகிறது இப்போது செடியூலர் எந்த செயல்முறையை ஏற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் செயல்முறை 1 ஏற்றப்படும் என்று அது தீர்மானிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது ஸ்டேடை PCB1 இலிருந்து CPU பதிவேடுகள் ப்ரோக்ராம் கவுண்டர்கள் போன்றவற்றில் மீண்டும் ஏற்றும் பின்னர் செயல்முறை 1 இப்போது செயல்படுத்த தயாராக உள்ளது கட்டுப்பாடு செயல்முறை 1ற்கு செல்கிறது மேலும் அது இயங்கத் தொடங்குகிறது மீண்டும் இது செயல்முறை 1 ஆக இருக்கலாம் குறுக்கிடலாம் அல்லது கணினி அழைப்பு ஏற்படலாம் பின்னர் அது நிகழும்போது இது செயலாக்க 1 உடன் தொடர்புடைய PCB1 இல் தகவல்களைச் சேமிக்க வேண்டும் பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு செயல்முறை 0 மறுதொடக்கம் செய்ய வேண்டும் பின்னர் அது மறுதொடக்கம் செய்யும் செயலாகும் இது PCB 0 இலிருந்து நிலையை மீண்டும் ஏற்ற வேண்டும் பின்னர் அது கட்டுப்பாட்டை செயல்முறை 0ற்கு மீண்டும் கொடுக்க முடியும் மற்றும் இது இந்த இடத்திலிருந்து இயக்கத் தொடங்குகிறது இந்த வழியில் செயல்முறைகளுக்கு இடையில் மாறலாம் ஒரு காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் ஏற்படும் போதெல்லாம் இதுவரை செயல்படுத்தப்பட்ட இந்த செயல்முறை அதன் உள்ளடக்கத்தை தொடர்புடைய PCBயில் சேமிக்க வேண்டும் பின்னர் அடுத்த செயல்முறைகளின் காண்டெக்ஸ்ட் PCBயை CPU பதிவேடுகளில் ஏற்ற வேண்டும் மற்றும் அடுத்த செயல்முறையைத் தொடங்கலாம் இது காண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ங் என்று அழைக்கப்படுகிறது இது கணினிக்கு வரும் ஒரு மேல்நிலை என்பதை புரிந்து கொள்ளலாம் இது காண்டெக்ஸ்ட்ஐ சேமிக்கிறது மற்றும் காண்டெக்ஸ்ட்ஐ மீண்டும் ஏற்றுகிறது இது அடிப்படையில் சூகாண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ங் இது CPU நேரத்தை வீணாக்குவது என்று கூறலாம் இந்த காண்டெக்ஸ்ட்ஐ முடிந்தவரை குறைந்த மதிப்புக்கு மாற்றுவதைக் குறைக்க முயற்சிப்போம் அதன்படி CPU பயன்பாடு அதிகரிக்கும் ஆனால் நிச்சயமாக அதை ஒரு தன்னிச்சையான மதிப்பிற்குக் குறைத்தால் பின்னர் அது முதல் நிலைமைக்கு மேலானது அந்த வகையில் ஒட்டுமொத்த நேரமும் அதற்கு சில மோசமான தாக்கங்கள் கிடைத்துள்ளன என்பதை கணினி செயல்திறனில் பார்ப்போம் பல்வேறு வகையான திட்டமிடுபவர்களைப் பற்றி பேசுவோம் அவை அடுத்து எந்த வேலையைச் செய்ய வேண்டும் என்பது போன்ற முடிவை எடுக்கும் இந்த வெயிட்டிங் கியூ இல் பல செயல்முறைகள் இருக்கும்போது ரெடி கியூ இல் செயல்முறைகளை செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவை குறுகிய கால திட்டமிடுபவரால் செய்யப்படுகின்றன பின்னர் நீண்ட கால அட்டவணை கிடைத்துள்ளது இது செயல்படுத்தப்பட வேண்டிய வேலைகளைத் தேர்ந்தெடுக்கும் அது செயல்பாட்டிற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே இது நீண்ட கால அட்டவணை சில நேரங்களில் ஒரு இடைநிலை செடியூலிங் கிடைத்துள்ளது இது எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலும் இல்லை அவற்றின் IO செயல்பாடுகளுக்கு போட்டியிட்ட பல செயல்முறைகள் இருக்கலாம் அவற்றில் சில செயல்முறைகள் மீண்டும் ரெடி கியூ இல் வைக்கப்படுகின்றன அந்த வழியில் இந்த இடைக்கால திட்டமிடலையும் கொண்டிருக்கலாம் எனவே அடுத்த வகுப்பில் செடியூலர் செயல்பாடுகள் குறித்து ஆராய்வோம்